இப்பொழுது நாம் ஃபீல்டு p ஆகும் F என்பது ஒரு ஃபீல்டு அதற்கே இருக்கும் தனித்துவமான ரிங் Z ஆகும் இங்கே 2 கேஸ்கள் நான் Z என்று எடுத்துக் கொள்வதன் மூலம் Z யை F என்று எழுதலாம் நீங்கள் எவ்வாறு Qவை பெற முடியும் F என்பது ஃபீல்ட் n இருக்கும் அனைத்து விகிதமுறு எண்ணும் இருக்கும் ஆகவே Q தானாகவே Fல் இருக்கும் இது ஒரு கேஸ் pZ இருக்கும் இத்துடன் இதன் தீர்வு முடிவடைந்தது நாம் என்ன நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அனைத்து ஃபீல்ட்களுக்கும் qக்கு Fq இருக்காது எனவே கண்டிப்பாக ஒன்றே ஒன்றுதான் இருக்கும் பொதுவாக F என்கிற ஃபீல்ட்கள் Q அல்லது F2 அல்லது F3க்கு மேலே இருக்கும் மற்றும் இது தனித்துவம் வாய்ந்தது இவற்றிற்கிடையே எந்த தொடர்பும் கிடையாது இவைகள் பிரிக்கப்பட்டுள்ளன இந்த கேசில் F2விற்கு மேலாக இருக்கும் இதே மாதிரி மற்றவவைகளுக்கும் நாம் சொல்ல முடியும் இதனடியில் உள்ளவற்றை பிரைம் இந்த மாதிரி கிடைக்கும் இரண்டாவது கணக்கை பார்க்கலாம் K என்பது ஒரு ஃபீல்ட் மாதிரி இருக்கும் F என்பது K மற்றும் L ஆகிய இரண்டில் ஏதாவது ஒன்றிற்கு தன்னிச்சையான பிரைம் மட்டுமே பூர்த்தியாகும் இதை நான் விரைவாக செய்யப்போகிறேன் இது கஷ்டமானது கிடையாது நான் முதலில் இதன் தீர்வில் இருந்து ஆரம்பிக்கிறேன் கடைசியில் இதன் உண்மையான தீர்வை கொண்டுவருவேன் இதை விரிவாகப் பார்க்கலாம் நமக்கு சிக்மா இருக்கும்

எனவே சிக்மா n m ஆகும் இதிலிருந்து சிக்மா n n சிக்மா என்பதைத் தவிர வேறில்லை

சிக்மா பண்ணுகிறதா என்று பார்த்தால் போதும் மூன்றாவது பயிற்சியை பார்க்கலாம் இதுவும் மிக எளிதானது K ஓவர் கிடையவே கிடையாது K இங்கே உள்ளது F இங்கே உள்ளது இவற்றிற்கிடையே K மற்றும் Fயை எதுவும் தவிர வேறு எதுவும் கிடையாது இதுவும் மிக எளிதானது ஏனெனில் L K மற்றும் Fக்கு இடையில் உள்ளது நமக்கு இது p என்று தெரியும் இது b நமக்கு p a b என்று தெரியும் p a b என்று தெரியும் ஆனால் p என்பது பிரைம் பண்ண முடியாது a 1 ஆக இருந்தால் K L ஆக இருக்கும் b1 ஆக இருந்தால் LF ஆக இருக்கும் இந்த பயிற்சிக்கு தீர்வு கிடைத்து விட்டது எனவே பிரைம் F ஆக இருக்கும்

டிகிரி F ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்தப் போகிறோம் ஆல்ஃபா F ஆகும்

F ஆல்ஃபா 1 ஆக இருக்காது எனவே இது குறைந்தபட்சமாக 1 ஆகவாது இருக்கும் நான் இது அதிகபட்சம் 2 ஆக இருக்கும் என்பதை கிளைம் ஆக இங்கே எடுக்க போகிறேன் இது எதனால் என்றால் ஆல்ஃபா திருப்தி படுத்துகிறது எனவே டிகிரி ஆக இருக்கும்

இங்கே ஒரு சிறிய அப்சர்வேஷன் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும் இப்பொழுது இன்னும் சில பயிற்சிகளுடன் இதைத் தொடரலாம் இது நான்காவது பயிற்சி இப்பொழுது ஐந்தாவது பயிற்சியை செய்யலாம் நான் என்ன செய்யப் போகிறேன் என்றால் மூன்று ஃபீல்ட்களை என்று காட்டப் போகிறோம் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இது அல்ஜிப்ரேக் Fஆக இருக்கும் என்று காண்பிக்க வேண்டும் ஒரு தன்னிச்சையான எலிமெண்ட்டை இருக்கும் Fயை நாம் X பவர் எடுத்துக்கொள்கிறேன் L பிரைம் இதனுடன் ஒன்றன்பின் ஒன்றாக இணைத்துக் கொள்ளலாம் இவை நமக்கு உள்ளது இது அல்ஜிப்ரேக் இருக்கும்

இதே மாதிரி a1ம் அல்ஜிப்ரேக் இருக்கும் இதன் முழு வடிவமும் இவ்வாறு இருக்கும் K L L பிரைம் உருவாக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த f இதன் கோஏஃபிசிஎன்ட்கள் இப்பொழுது இது ஃபைனட் F என்று காட்டி விட்டேன் K அல்ஜிப்ரேக் உள்ளது நமக்கு Kல் L Lல் F இருந்தால் மற்றும் K ஓவர் மற்றும் இது எளிதானது இதன் கான்வெர்ஸ் இருக்கும் இதுவரை நாம் சில பயிற்சிகளை பார்த்தோம் நான் இப்பொழுது இந்த வீடியோவை மேலும் சில பயிற்சிகளைப் பற்றி தொடர்ந்து விவாதிக்கலாம்